வணக்கம் செக்குர் சிஸ்டம் இன்ஜினியரிங்க்கான பாடத்திட்டத்தின் இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறோம் இந்த பாடத்திட்டத்தின் போது C மற்றும் C ப்ரோக்ராமின் நிறைய பாதிப்புகளைப் படிப்போம் இப்போது இந்த பாதிப்புகளைப் பாராட்டுவதற்கும் தாக்குவார் எவ்வாறு பாதிப்புகளை பயன்படுத்தி எக்ஸ்ப்லொயிட் மற்றும் மால்வெரை உருவாக்குகிறார்கள் என்பதற்கும் C மற்றும் C ப்ரோக்ராம் பைனரிஸ்களை நாம் புரிந்துகொள்வது முக்கியம் எனவே இந்த பாடத்திட்டத்தில் C பைனரிகளை ஆய்வு செய்வதற்கு நாம் நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வோம் நாம் இங்கு படிக்கும் நிறையவற்றை C பைனரிகளுக்கும் நீட்டிக்க முடியும் எனவே ஒரு சிறிய C ப்ரோக்ராமுடம் தொடங்குவோம் இந்த ப்ரோக்ராம் நமக்குத் தெரியும் இது Hello world என்று துவக்கப்பட்ட str எனப்படும் ஒரு ஸ்ட்ரிங்கை வரையறுக்கிறது பின்னர் அந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரிங்கை அச்சிட printf பங்க்ஷனை செயல்படுத்துகிறது இப்போது இந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராமை இயக்க வேண்டும் நாம் செய்யும் முதல் விஷயம் இந்த ப்ரோக்ராமை ஒரு டெக்ஸ்டு எடிட்டரில் உள்ளிட்டு அதை hello c ஆக சேமிக்கவும் பின்னர் gcc hello c போன்ற கம்பைலரைப் பயன்படுத்தவும் இது a out எக்சிகியூட்டபிளை உருவாக்கும் இந்த எக்சிகியூட்டபிள் டிஸ்கில் சேமிக்கப்படுகிறது எனவே இந்த எக்சிகியூட்டபிள் ELF வடிவம் அல்லது எக்சிகியூட்டபிள் லிங்கர் பார்மட் எனப்படும் வடிவமைப்பைக் கொண்டுள்ளது இந்த ப்ரோக்ராமை இயக்க விரும்பினால் உங்கள் ஷெல்லிலிருந்து out கமெண்டை இயக்குகிறீர்கள் இது நிகழும்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செயல்படுத்தப்படும்போது அது எக்சிகியூட்டபிள் பைல்ஸ் ஹார்ட் டிஸ்க்கிளிருந்து லோட் செய்யும் மற்றும் ரேமில் இருக்கும் ஒரு ப்ரோசஸ்யை உருவாக்குகிறது இந்த ப்ரோசஸ் செயல்படுத்தப்படுகிறது மேலும் உங்கள் டெர்மினலில் "Hello world" என்ற ஸ்ட்ரிங் அச்சிடப்படும் இப்போது இந்த சொற்பொழிவில் இந்த Elf வடிவமைப்பைப் பற்றிய விவரங்களையும் இந்த ப்ரோசஸில் இருக்கும் சில விவரங்களையும் புரிந்துகொள்வோம் எனவே Elf வடிவம் அல்லது எக்சிகியூட்டபிள் லிங்கர் பார்மட்டுடன் தொடங்குவோம் ஆப்ஜெக்ட் பைல்ஸ் மற்றும் எக்சிகியூட்டபிள் சேமிக்கப்பட வேண்டிய கட்டமைப்பை Elf வடிவம் விவரிக்கிறது எனவே Elf வடிவமைப்பிற்கு இரண்டு நோக்குகள் உள்ளன ஒன்று லிங்கர் வியூ மற்றொன்று எக்சிகியூட்டபிள் வியூ லிங்கர் வியூ ஆப்ஜெக்ட் பைல்களுக்கு பொருந்தும் அதே நேரம் எக்சிகியூட்டபிள் எக்சிகியூட்டபிள் வியூவைக் கொண்டுள்ளன எனவே லிங்கர் வியூவுடன் தொடங்குவோம் எனவே gcc hello c c கமெண்டை பயன்படுத்தி hello c hello o க்கான ஆப்ஜெக்ட் பைல்ஸை உருவாக்கலாம் இப்போது hello o ஒரு Elf ஆப்ஜெக்ட் பைல் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி இது இந்த உருவத்தைக் கொண்டுள்ளது தொடக்கத்தில் Elf ஹெட்டர் உள்ளது இது முழு பைல் அமைப்பையும் விவரிக்கிறது பிறகு கோட் டேட்டா சிம்பல் டேபிள் ரிலோகேஷன் இன்பர்மேஷன் மற்றும் பலவற்றைக் கொண்ட பல்வேறு செக்க்ஷன்கள் உள்ளது மேலும் இங்கே ஒரு செக்க்ஷன் ஹெட்டர் டேபிளும் உள்ளது எனவே செக்க்ஷன் ஹெட்டர் டேபுளில் Elf ஆப்ஜெக்ட் பைல் உள்ள பல்வேறு செக்க்ஷன்களைக் கண்டறிய உதவும் ஒரு வடிவம் உள்ளது ப்ரோக்ராம் ஹெட்டர் டேபுள் எனப்படும் ஒரு வடிவம் உள்ளது ஆனால் இது பொதுவாக ஆப்ஜெக்ட் பைலில் இல்லை இந்த ஹெட்டர்கள் ஒவ்வொன்றையும் பற்றிய கூடுதல் விவரங்களைப் பார்ப்போம் குறிப்பாக Elf ஹெட்டர் மற்றும் செக்க்ஷன் ஹெட்டர் பற்றி பார்ப்போம் Elf ஹெட்டருடன் தொடங்குவோம் எனவே Elf ஹெட்டர் பல்வேறு பராமீட்டர்கள் கொண்ட ஒரு வடிவத்தை வரையறுக்கிறது எனவே Elf ஹெட்டரில் உள்ள சில பராமீட்டர்களில் சிலவற்றை இங்கே கூறியுள்ளோம் இது ஒரு ஐடென்டிபையருடன் தொடங்குகிறது எனவே இந்த ஐடென்டிபையர் ஒரு மேஜிக் எண்ணாகும் இது பைல் Elf பைல் என்பதை தீர்மானிக்க பயன்படுத்தப்படலாம் எனவே எடுத்துக்காட்டாக அனைத்து Elf ஆப்ஜெக்ட்கள் Elf எக்சிகியூட்டபிள் நூலகங்கள் மற்றும் பல இந்த ஐடென்டிபையருடன் தொடங்கும் பின்னர்Elf ஹெட்டரில் ஒரு உள்ளீடு உள்ளது இது இந்த பைலின் வகையை விவரிக்கிறது இந்த பைல் ஒரு ஆப்ஜெக்டாகவோ அல்லது எக்சிகியூட்டாகவோ பகிரப்பட்ட ஆப்ஜெக்டாகவோ அல்லது ஒரு கோர் பைல்லாகவோ இருக்கலாம் எனவே இந்த தகவல் வகைகளில் உள்ளது மற்றொரு உள்ளீடு இயந்திர விவரங்கள் இந்த பைல் எந்த ப்ரோசஸ்சரில் தொகுக்கப்பட்டது அதற்கு i386 X86 64 ARM MIPS மற்றும் பல உள்ளீடுகள் இருக்கலாம் இதன் பொருள் என்னவென்றால் எடுத்துக்காட்டாக எனக்கு ஒரு உள்ளீடு இருந்தால் அந்த உள்ளீடு ARM எனக் கூறினால் இந்த குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட் பைல்ஸ் அல்லது எக்சிகியூட்டபிள் ARM ப்ரோசஸ்சருக்காக தொகுக்கப்பட்டுள்ளது பிறகு என்ட்ரி எனப்படும் ஒரு உள்ளீடு இருக்கிறது அது விர்ச்சுவல் அட்ரஸை விவரிக்கிறது அங்கு தான் ப்ரோக்ராம் செயல்படுத்தத் தொடங்குகிறது எனவே ஆப்ஜெக்ட் பைல்ஸ் அல்லது நூலகங்களை விட எக்சிகியூட்டபிள்களுக்கு இது மிகவும் பொருந்தும் எனவே Elf ஹெட்டரில் உள்ள மற்றொரு முக்கியமான கூறு செக்க்ஷன் ஹெட்டர் டேபிளின் பாய்ண்ட்டர் ஆகும் எனவே முந்தைய ஸ்லைடில் நாம் கூறியது போல் செக்க்ஷன் ஹெட்டர் டேபிளின் Elf படத்தின் ஒரு பகுதியாக உள்ளது மற்றும் அதில் பல்வேறு செக்க்ஷன்களுக்கான பாய்ண்ட்டர்கள் உள்ளன மேலும் அந்த பைலில் செக்க்ஷன் ஹெட்டர்களின் எண்ணிக்கை எனப்படும் மற்றொரு உள்ளீடும் உள்ளது நாம் நம்முடைய ப்ரோக்ராமுக்காக எழுதிய Elf ஹெட்டரைப் பார்ப்போம் எனவே இங்கே நாம் hello c ப்ரோக்ராமை தொகுக்கிறோம் gcc hello c c இதன் மூலம் நாம் எக்சிகியூட்டபிள் hello o ஐப் பெறுகிறோம் பின்னர் இந்த readelf H hello o கமெண்டை இயக்குகிறோம் அவுட்புட் இதுபோன்றதாக இருக்கும் இந்த அவுட்புட் hello o பைலிற்கான Elf ஹெட்டர் இன்பர்மேஷனை கூறுகிறது இது Elf அடையாளமாக இருக்கும் மேஜிக் எண்ணைக் கொண்டுள்ளது என்பதை நினைவில் கொள்க பின்னர் அது இயந்திர விவரங்கள் உட்பட பல்வேறு அம்சங்களைக் கொண்டுள்ளது இந்த ஆப்ஜெக்ட் பைல் AMD X86 64 க்காக தொகுக்கப்பட்டதாக இங்கே கூறப்படுகிறது அதாவது இந்த ஆப்ஜெக்ட் பைல்லை 64 பிட்டுக்கு கான்பிகர்டு செய்யப்பட்ட AMD மற்றும் இன்டெல் இயந்திரங்களால் மட்டுமே பயன்படுத்த முடியும் பிறகு என்ட்ரி பாயிண்ட் அட்ரஸ் உள்ளது முக்கியமாக செக்க்ஷன் ஹெட்டரின் இந்த தொடக்கத்தில் இருக்கும் இது பைலில் 368 பைட்டுகளின் ஆஃப்செட் ஆகும் மேலும் இந்த விஷயத்தில் இருக்கும் செக்க்ஷன் ஹெட்டரின் எண்ணிக்கை 13 செக்க்ஷன் ஹெட்டரை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராமுக்கான செக்க்ஷன் ஹெட்டரை டேபிள் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி readelf ஐ S ஒப்ஷன் அதாவது readelf S hello o வை இயக்குவதன் மூலம் பெறலாம் அவுட்புட் பின்வருமாறு இருக்கும் எனவே இந்த பெயர்கள் இந்த குறிப்பிட்ட கால்லம் hello o ஆப்ஜெக்ட் பைல் உள்ள பல்வேறு செக்க்ஷன்களின் பெயர்களை கூறுகிறது பிறகு செக்க்ஷனின் வகைகள் இருக்கிறது இங்கே பார்க்கும்போது PROGBITS ல் தொடங்குவதில் இருந்து பல்வேறு வகையான செக்க்ஷன்கள் உள்ளன அவை அடிப்படையில் ப்ரோக்ராம் அல்லது எழுதப்பட்ட குறியீட்டைக் கொண்டிருக்கின்றன சிஸ்டம் டேபிள் இருக்கலாம் ரிலோகேடபிள் டேபிள் மற்றும் NULL மற்றும் பல உள்ளன மற்றொரு என்ட்ரி உள்ளது இது அட்ரஸ் என அழைக்கப்படுகிறது எனவே இது ஆப்ஜெக்ட் பைலில் உள்ள பல்வேறு செக்க்ஷன்களுக்கான வெர்ச்சுவல் அட்ரஸ்க்கு ஒத்திருக்கிறது எனவே இது ஒரு hello o என்பதால் இது ஒரு ஆப்ஜெக்ட் பைல் எனவே இந்த செக்க்ஷன்கள் ஒவ்வொன்றும் ரிலோகேட்டபிள் எனவே இங்கே உள்ள அட்ரஸ்கள் அனைத்தும் பூஜ்ஜியமாகும் பின்னர் இரண்டு கால்லம்கள் உள்ளன ஒன்று ஆஃப்செட்டிற்கும் மற்றொன்று சைஸ்ஸிர்க்கும் இந்த குறிப்பிட்ட செக்க்ஷன் Elf ஆப்ஜெக்ட்டுக்குள் இருக்கும் ஆஃப்செட்டை குறிப்பிடுகிறது எடுத்துக்காட்டாக text செக்க்ஷன் இந்த இரண்டு கால்லம்களும் ஆப்ஜெக்ட் பைலில் இருக்கும் பல்வேறு செக்க்ஷன்களுக்கான ஆஃப்செட் மற்றும் சைஸ்சைக் குறிப்பிடுகின்றன எடுத்துக்காட்டாக text செக்க்ஷன் 34 இன் ஆஃப்செட்டில் உள்ளது மற்றும் 3C சைஸ்சைக் கொண்டுள்ளது எனவே இங்கே 3 C என்பது ஹெக்சாடெசிமல் நோடேஷன் எனவே இந்த அனைத்து கால்லம்களுக்கும் கூடுதலாக இது போன்ற பிற கால்லம்களும் உள்ளன எடுத்துக்காட்டாக ஒரு பிளக் கால்லம் உள்ளது இது இந்த பகுதிக்கான பல்வேறு பிளக்களைக் குறிப்பிடுகிறது எடுத்துக்காட்டாக X என்பது எக்சிகியூட்டபுளைக் குறிக்கும் போது A அலோகேட்டேடைக் குறிக்கிறது அதாவது செக்க்ஷன் எக்சிகியூட்டபிள் குறியீட்டைக் கொண்டுள்ளது மற்றும் அதை செயல்படுத்தப்படலாம் இதேபோல் எடுத்துக்காட்டாக இங்கே data செக்க்ஷன் உள்ளது WA பிளக் உள்ளது எனவே W என்பது ரைட்டைக் குறிக்கிறது எனவே டேட்டா செக்க்ஷன் எழுதக்கூடியது ஆனால் அதை இயக்க முடியாது என்பதை நினைவில் கொள்க இப்போது Elf பார்மட்டின் லிங்கர் வியூவைக் கண்டோம் இப்போது எக்சிகியூட்டபிள் வியூவைப் பார்ப்போம் எனவே எக்சிகியூட்டபிள் வியூ Elf வியூ என்பது எக்சிகியூட் பண்ணுபவருக்கு பொருந்தும் c க்கு ஒரு Elf எக்சிகியூட்டபிளை உருவாக்க இந்த gcc hello c o hello கமெண்டை நீங்கள் இப்படி இயக்கலாம் எனவே இது Elf எக்சிகியூட்டபிளை உருவாக்குகிறது இது a out க்கு மிகவும் ஒத்திருக்கிறது இது hello என்றும் அழைக்கப்படுகிறது எனவே hello எக்சிகியூட்டபிள் இது போன்ற ஒரு பார்மட்டை கொண்டுள்ளது எனவே இந்த பார்மட்டில் சில மாற்றங்கள் இருப்பதைத் தவிர லிங்கர் வியூவுக்கு மிகவும் ஒத்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்க முதலில் லிங்கர் வியூவில் உள்ள செக்க்ஷன்ஸ் இப்போது செக்மென்ட்ஸ் என்று அழைக்கப்படுவதை நீங்கள் கவனிப்பீர்கள் ப்ரோக்ராம் ஹெட்டர் டேபிள் பொருந்துவதை இப்போது கவனிப்பீர்கள் லிங்கர் வியூவில் இந்த ஹெட்டர் டேபிள் இல்லை அது இருந்தபோதிலும் அது பயன்படுத்தப்படவில்லை மறுபுறம் எக்சிகியூட்டபிள் வியூவிலும் செக்க்ஷன் ஹெட்டர் டேபிள் பயன்படுத்தப்படவில்லை எனவே Elf ஹெட்டர் இந்த எக்சிகியூட்டபிள் பைல் ஓர்கனைசேஷனை விவரிக்கும் முன்பு மற்றும் லிங்கர் வியூவுக்கு முன்னர் பார்த்ததைப் போன்ற அதே வடிவத்தைக் கொண்டுள்ளது ப்ரோக்ராம் ஹெட்டர் டேபிள் பல்வேறு பைல் செக்மென்ட்களை கண்டுபிடிக்க உதவுகிறது அதே நேரத்தில் தற்போதுள்ள பல்வேறு செக்மென்ட்கள் கோட் டேட்டா சிம்பல் டேபிள் ரிலோகேஷன் இன்பர்மேஷன் மற்றும் பலவற்றிற்கு பயன்படுத்தப்படலாம் எனவே ப்ரோக்ராம் ஹெட்டர் டேபிள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ப்ரோக்ராம் ஹெட்டர் டேபிளில் பல செக்மென்ட்களுக்கான பல்வேறு ப்ரோக்ராம் ஹெட்டர்கள் உள்ளன ஒவ்வொரு செக்மென்ட்டுக்கும் ஒத்த ஒரு ஹெட்டர் இருக்கும் எனவே ஒரு ப்ரோக்ராம் ஹெட்டரின் உள்ளடக்கங்கள் இதுபோன்றதாக இருக்கும் எனவே இது ஒரு வடிவத்தால் வரையறுக்கப்படுகிறது மற்றும் பல்வேறு உள்ளீடுகளைக் கொண்டுள்ளது மற்றும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் ஹெட்டரும் ஒரு ப்ரோக்ராம் செக்மென்ட்டுடன் தொடர்புடையது எனவே ப்ரோக்ராம் ஹெட்டரின் உள்ளடக்கங்கள் பின்வருமாறு அங்கு ஒரு வகை என்ட்ரி உள்ளது அது அந்த செக்மென்ட்டின் வகையை பற்றி கூறுகிறது அது ஒரு லோடபுள் செக்மென்ட்டா அல்லது ஷேர்ட் லைப்ரரி யா என்பதைக் கூறும் அங்கு ஆஃப்செட் என ஒரு என்ட்ரி உள்ளது இது Elf பைலில் உள்ள ஆஃப்செட்டை கூறுகிறது அங்கு தான் அந்த செக்மென்ட் உள்ளது அங்கு ஒரு வெர்ச்சுவல் அட்ரஸ் என்ட்ரி உள்ளது இது எக்சிகியூஷன் நேரத்தில் அந்த செக்மென்ட்டை எங்கு லோட் செய்ய வேண்டும் முழு வெர்ச்சுவல் இடத்திலும் அந்த செக்மென்ட்டை எந்த இடத்தில் லோட் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறது அங்கு ஒரு பிஸிக்கல் அட்ட்ரஸ் ஆஃப்செட்டும் உள்ளது அது எந்த பிஸிக்கல் அட்ட்ரஸை செக்மென்டுன்ட் லோட் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த என்ட்ரி புறக்கணிக்கப்படுகிறது மேலும் ப்ரோசஸரின் மெமரி மேனேஜ்மென்ட் யூனிட் உள்ளது இது பிஸிக்கல் அட்ட்ரஸை கவனித்துக்கொள்கிறது இது தவிர பைலில் இந்த குறிப்பிட்ட செக்மென்டின் ஸைசும் மெமரியில் லோட் செய்யும் போது அந்த செக்மென்டின் ஸைசும் உள்ளது மேலும் இந்த குறிப்பிட்ட செக்மென்ட்ன்க்கான பிளக்கும் உள்ளன அந்த பிளக் செக்மென்ட்டினால் படிக்க முடியுமா எழுத முடியுமா அல்லது செயல்படுத்த முடியுமா என்று குறிப்பிடுகிறது எனவே மீண்டும் hello c பைல்லை எடுத்து எக்சிகியூட்டபிள் hello வை உருவாக்கி பின்னர் ப்ரோக்ராம் ஹெட்டர் இன்போர்மேஷனைப் படிப்போம் எனவே hello ப்ரோக்ராமுக்கான ப்ரோக்ராம் ஹெட்டர் இன்போர்மேஷனைப் பார்க்கலாம் எனவே இந்த readelf L hello கமெண்டை இயக்கும்போது இது போன்ற ஒரு அவுட்புட்டைப் பெறுவீர்கள் எனவே 9 ப்ரோக்ராம் ஹெட்டர்ஸ் உள்ளன என்பதை நினைவில் கொள்க இது பைலில் பல்வேறு செக்மென்டுகள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு ஆஃப்செட்டைக் கொண்டுள்ளது இது ஒரு வெர்ச்சுவல் அட்ரஸ்ஸைக் கொண்டுள்ளது இந்த செக்மென்ட்ஸ் ஒவ்வொன்றும் எஸ்சிகியூட் ஆகும் போது லோட் செய்யப்பட வேண்டும் இதில் பிஸிக்கல் அட்ட்ரஸ்சும் உள்ளன ஆனால் அது பயன்படுத்தப்படவில்லை இதில் பைல் சைஸ் மெமரி சைஸ் மற்றும் பிளக் களும் உள்ளன எனவே எடுத்துக்காட்டாக இங்கே உள்ள இந்த செக்க்ஷன்னை நீங்கள் காண்கிறீர்கள் இது படிக்கக்கூடியது மற்றும் எக்சிகியூட்டபிள் எனவே இது ஒரு text செக்க்ஷன் இந்த குறிப்பிட்ட செக்க்ஷனில் குறியீடு உள்ளது மேலும் இந்த குறிப்பிட்ட செக்க்ஷனில் இருந்து நீங்கள் செயல்படுவீர்கள் கூடுதலாக இங்கே ஒரு முக்கியமான அம்சம் இந்த குறிப்பிட்ட பகுதியாகும் இது செக்க்ஷனில் இருந்து செக்மென்ட் வரை ஒரு மேப்பிங்கை உருவாக்குகிறது எனவே எடுத்துக்காட்டாக செக்மென்ட் 2 இந்த செக்க்ஷன்கள் அனைத்தையும் கொண்டுள்ளது இதேபோல் செக்க்ஷன் 5 இந்த செக்க்ஷனில் note ABI tag gnu build LD மற்றும் பல உள்ளன எனவே அடிப்படையில் ப்ரோக்ராமில் உள்ள ஒவ்வொரு செக்க்ஷனும் ஒரு குறிப்பிட்ட செக்மென்ட்டாக லோட் செய்யப்படும் எனவே இப்போது Elf எக்சிகியூட்டபிளின் உள்ளடக்கங்களை இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் எனவே நாம் செய்வது என்ன என்றால் நாம் உருவாக்கிய எக்சிகியூட்டபிள் hello வை எடுத்துக்கொள்வோம் மேலும் அந்த குறிப்பிட்ட எக்சிகியூட்டபிளுக்கான டிஸ்அசெம்புலை உருவாக்கலாம் எனவே objdump disassemble all hello hello lst போன்ற கமெண்டை இயக்குவதன் மூலம் Elf எக்சிகியூட்டபிளின் முழுமையான டிஸ்அசெம்புலை பெற முடியும் இங்கே அந்த hello lst பைலின் ஒரு சிறிய பகுதி உள்ளது மேலும் இது இந்த குறிப்பிட்ட முக்கிய ப்ரோக்ராமை மட்டுமே இங்கு கையாள்கிறது எனவே இங்கே இந்த main ப்ரோக்ராமுக்கான அசெம்பிளி லெவல் இன்ஸ்ட்ருக்ஷன்களை நாம் காண்கிறோம் எனவே இந்த விஷயத்தில் நாம் காண்பது இந்த குறிப்பிட்ட கால்லம் வெர்ச்சுவல் அட்ரஸ் அதே நேரத்தில் இந்த கால்லம் அதற்க்கு தொடர்புடைய இன்ஸ்ட்ருக்ஷன்களும் உள்ளன எனவே இங்கே கவனிக்க LTயில் printf க்கு கால் உள்ளது பிற்கால வகுப்பில் இதன் அர்த்தம் என்ன என்பதைப் பார்ப்போம் ஆனால் இப்போதைக்கு இது printf க்கான கால் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் இதேபோல் இந்த பங்ஷனில் பயன்படுத்தப்படும் பிற இன்ஸ்ட்ருக்ஷன்களும் உள்ளன இங்கே உள்ள இந்த கால்லமுக்கு மற்றொரு முக்கியமான அம்சம் உள்ளது இது 59 89 E5 போன்ற தொடர் எண்களை வழங்குகிறது இந்த எண்கள் எதைக் குறிக்கின்றன என்பது இந்த ஒவ்வொரு பங்ஷனிற்கும் தொடர்புடைய மெஷின் லெவல் கோட் எடுத்துக்காட்டாக இந்த 55 எண் என்பது push EBP என்பதைக் குறிக்கிறது எனவே வேறுவிதமாகக் கூறினால் ப்ரோசஸர் 55 என குறியிடப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருக்ஷனைப் பார்க்கும்போது இந்த ரெஜிஸ்ட்டர் EBP ஐ இந்த வகைக்குத் புஷ் செய்ய வேண்டும் என்பதைக் குறிக்கும் அதேபோல் 89 EC மற்றும் 20 எண்களின் வரிசையைக் கண்டால் இன்ஸ்ட்ருக்ஷன் ஸ்டாக் பாய்ண்ட்டரில் இருந்து 20X ஐக் கழிப்பதாக இது குறிக்கும் சரி இப்போது எக்சிகியூட்டபிள் Elf ல் இருந்து ப்ரோசஸ்களுக்குச் செல்வோம் எனவே நீங்கள் உங்கள் ஷெல்லில் a out ஐ இயக்கும்போது என்ன நடக்கும் ப்ரோசஸ் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதையும் மற்றும் எப்படி Elf எக்சிகியூட்டபிளை டிஸ்கிலிருந்து உங்கள் ரேமுக்கு மாற்றப்படும் என்பதையும் பார்ப்போம் எனவே ஷெல் உங்கள் கமெண்டைப் பெற்றவுடன் இது ஒரு பங்க்ஷனை இயக்கும் அந்த பங்ஷன் இதுபோன்ற ஒரு ஃபோர்க் யைத் தூண்டும் இந்த ஃபோர்க் என்பது ஓரு சிஸ்டம் கால் மற்றும் இது ஆப்பரேட்டிங் சிஸ்டமை தூண்டும் பின்னர் ஆப்பரேட்டிங் சிஸ்டமை இது போன்ற ஒரு சைல்ட் ப்ரோசஸை உருவாக்கும் எனவே இந்த முன்கணிப்பு பாதை உங்கள் ஷெல்லைக் காட்டுகிறது மற்றும் ஃபோர்க் சிஸ்டம் கால் உருவாக்கப்படும் போது ஒரு சைல்ட் ப்ரோசஸை உருவாக்கப்படுகிறது எனவே இப்போது இரண்டு ப்ரோசஸ்கள் உள்ளன ப்ரெண்ட் ப்ரோசஸில் ஃபோர்க் எழுதிய P அதாவது சைல்ட்டின் PID யைக் கொண்டுள்ளது இதன் மதிப்பு பூஜ்ஜியத்தை விட அதிகமாகும் இப்போது சைல்ட் ப்ரோசஸில் P க்கு 0 க்கு சமமான மதிப்பு உள்ளது ஆகையால் ப்ரெண்ட் ப்ரோசஸ் குறியீட்டின் இந்த பகுதியை இயக்கும் அதே நேரத்தில் அதன் சைல்ட் ப்ரோசஸ் இந்த பச்சை நிறத்தில் உள்ள பகுதியை இயக்கும் இப்போது குறியீட்டின் சைல்ட் பகுதியில் இரண்டாவது சிஸ்டம் கால் உள்ளது இது எக்சிகியூட்டபிள் Hello குறிப்பிடப்பட்டிருக்கும் exec சிஸ்டம் கால் ஆகும் எனவே இது அதே நேரத்தில் நீங்கள் இயக்க வேண்டிய hello world ப்ரோக்ராமாகும் இந்த சைல்ட் ப்ரோசஸ் அதன் எக்சிகியூஷனை முடிக்கும் வரை காத்திருக்க ப்ரெண்ட் ப்ரோசஸ் wait சிஸ்டம் கால்லை அழைக்கிறது எனவே exec கால்லை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செயல்படுத்தப்படும் போது ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் exec சிஸ்டம் கால் வரும்போது OS புதிய ப்ரோசஸ்கான ஒரு புதிய வெர்ச்சுவல் அட்ரஸைஉருவாக்கும் இது டிஸ்கில் சேமிக்கப்பட்ட எக்சிகியூட்டபிள் பைலிருந்து லோட் செக்மெண்டை லோட் செய்து அவற்றை வெர்ச்சுவல் அட்ரஸ் பேஸில் நகலெடுக்கும் எடுத்துக்காட்டாக இன்ஸ்ட்ருக்ஷன் மற்றும் குறியீட்டை உள்ளடக்கிய அனைத்து செக்மென்ட்களும் இந்த டெக்ஸ்ட் செக்மென்டில் நகலெடுக்கப்படுகின்றன அனைத்து டேட்டா குளோபல் டேட்டா மற்றும் ஸ்டாடிக் டேட்டா இந்த டேட்டா செக்மென்டில் நகலெடுக்கப்படுகின்றன இப்போது நாம் இங்கே ஒரு ப்ரோக்ராமை எடுத்துள்ளோம் எனவே இந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராம் ஒரு இன்டிஜரின் பாக்டோரியலை இந்த fact பங்ஷன் கணக்கிடுகிறது இது அடிப்படையில் ஒரு ரிக்கர்சிவ் பங்ஷன் ஆகும் இந்த ப்ரோக்ராம் தொகுக்கப்பட்டு Elf எக்சிகியூட்டபிள் உருவாக்கப்படும் போது மற்றும் இந்த ப்ரோக்ராம் வெர்ச்சுவல் அட்ரஸை இயக்கும் போது இந்த ப்ரோக்ராமுக்கான வெர்ச்சுவல் அட்ரஸை ஸ்பெஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமால் உருவாக்கப்படுகிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த ப்ரோக்ராமின் code செக்மென்ட்ஸை இந்த text செக்மென்டில் லோட் செய்யும் மேலும் இது data செக்மென்டில் கால்ஸ் போன்ற குளோபல் டேட்டாவை லோட் செய்யும் மேலும் malloc டேட்டா இருக்கும் போதெல்லாம் ஹீபில் டயனமிக்காக ஒதுக்கப்படுகிறது எனவே இறுதியாக இந்த text செக்மென்ட் உள்ளது இது லோக்கல் வெரியபிள்ஸை கொண்டது எனவே main செயல்பாட்டில் லோக்கல் வெரியபிள்ஸ் N மற்றும் M ஆகும் எனவே இந்த லோக்கல் வெரியபிள்ஸ் ஸ்டாக்கில் உள்ளன எனவே இவை தவிர ஸ்டாக்கில் பங்ஷன் இன்வோகேஷன் மற்றும் பராமீட்டர்ஸ் ஒரு பங்ஷனிலிருந்து மற்றொரு பங்ஷனிற்கு செயலாக்குதல் போன்ற பல்வேறு அம்சங்களும் உள்ளன எனவே இந்த வெர்ச்சுவல் அட்ரஸ் பேஸ் பற்றிய விவரங்களை உங்கள் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் களில் உள்ள proc டைரெக்ட்ரியிலிருந்து பெறலாம் sgfsdpa ஒரு லினக்ஸ் சிஸ்டமில் hello world ப்ரோக்ராம் செயல்படுத்துவதன் மூலம் வெர்ச்சுவல் அட்ரஸ் பேஸ்ஸை பார்க்க முடியும் எனவே இது பின்வருமாறு செய்யப்படுகிறது முதலில் நாம் hello world ப்ரோக்ராமின் PID ஐப் பெற வேண்டும் அதற்காக நாம் ps ae grep hello ஐ இயக்க வேண்டும் இந்த கமெண்டை இயக்குவதன் மூலம் ப்ரோசஸ் hello இருக்கும் இடத்தையும் அதன் PID 6757 ஐயும் காணலாம் இப்போது பைல் proc 6757 maps இந்த PID 6757 க்கான வெர்ச்சுவல் அட்ரஸ் பேஸ்ஸை கொண்டுள்ளது இது hello எக்சிகியூட்டபிளுடன் ஒத்திருக்கிறது எனவே வெர்ச்சுவல் அட்ரஸ் மப் இந்த வழியில் தோன்றுகிறது எனவே பல்வேறு செக்மென்ட்ஸ் உள்ளன என்பதை காணலாம் சில hello ப்ரோக்ராமில் உள்ளன சில libc நூலகத்தில் உள்ளன மற்றவை லோடர் நூலகத்தில் உள்ளன மேலும் ஸ்டாக் மற்றும் VDSO போன்ற சில இண்டர்னல் செக்மென்ட்ஸ்சும் உள்ளன இப்போது இங்கே முதல் கால்லம் பல்வேறு செக்மென்ட்ஸ்களுக்கான பல்வேறு வெர்ச்சுவல் அட்ரஸ் ரேன்ஜஸை குறிப்பிடுகிறது எனவே எடுத்துக்காட்டாக நம்மிடம் hello எக்சிகியூட்டபிள் உள்ளது மற்றும் நம்மிடம் 0x8049000 முதல் 0x804a000 வரை தொடங்கும் செக்மென்ட்ஸ் உள்ளன இரண்டாவது கால்லம் ஒவ்வொரு செக்மென்ட்ஸ்சும் பல்வேறு பிளாக் களைக் குறிப்பிடுகிறது எனவே எடுத்துக்காட்டாக hello வில் இருக்கும் இந்த செக்மென்டில் படிக்கக்கூடிய மற்றும் இயக்கக்கூடிய பிளக்கள் உள்ளன அதே நேரத்தில் இந்த செக்மென்ட்டில் எழுத முடியாது அதில் படிக்கூடிய மற்றும் எழு கூடிய பிளக்கள் கள் மட்டுமே அமைக்கப்பட்டிருக்கும் இப்போது அடுத்த மூன்று கால்லம்கள் செக்மென்ட் எங்கிருந்து லோடானது என்பது குறித்த விவரங்களைக் குறிப்பிடுகின்றன எனவே எடுத்துக்காட்டாக 4 வது கால்லம் ஒரு செக்மென்டில் இருந்து Elf பைலில் ஆஃப்செட் லோடானதைக் குறிப்பிடுகிறது 5 வது கால்லம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஸ்க் எண் அல்லது டிவைஸ் எண்ணைக் குறிப்பிடுகிறது இது ஒரு குறிப்பிட்ட டிஸ்க்கான பெரிய மற்றும் சிறிய எண்ணாகும் இது குறிப்பிட்ட நூலகம் லோட் செய்யப்பட்ட இடத்திலிருந்த ஒன்று 6 வது கால்லம் inode எண்ணைக் குறிப்பிடுகிறது இது அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட நூலகத்திற்கான டிஸ்கின் ஒரு பாய்ண்ட்டர் எனவே இந்த தகவல்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட ப்ரோசஸர்க்கான வெர்ச்சுவல் அட்ரஸ் மேப்பை முழுவதுமாக குறிப்பிடுகின்றன எனவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த text செக்மென்ட்டைப் பொறுத்தவரை பைலில் உள்ள ஆஃப்செட் டிவைஸ் எண் மற்றும் ஐனோட் பூஜ்ஜியமாக இருப்பதைக் காண்கிறோம் எனவே இதற்குக் காரணம் text செக்மென்ட் ரன் டைமில் டயனமிக்கான ஒன்றை உருவாக்கும் மற்றும் Elf எக்சிகியூட்டபிள் மற்றும் Elf ஆப்ஜெக்ட் பைல் ஸ்டேக் பற்றி எந்த கருத்தும் இல்லை என்பதுதான் ப்ரோக்ராமில் ஸ்டாக் எவ்வாறு நிர்வகிக்கப்படுகிறது என்பது பற்றி இப்போது இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் எனவே ப்ரோக்ராமின் எக்சிகியூஷனின் போது ஒரு ப்ரோக்ராமின் ஸ்டாக் எவ்வாறு நிர்வகிக்கப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் ஒரு எடுத்துக்காட்டு இந்த பங்ஷன் இரண்டு பங்ஷன்களை உள்ளடக்கியது ஒன்று main பங்ஷன் மற்றொன்று fact பங்ஷன் இந்த ப்ரோக்ராமின் குறிக்கோள் பயனரால் குறிப்பிடப்பட்ட இந்த N எண்ணின் பாக்டோரியலை கணக்கிடுவது மற்றும் இந்த பாக்டோரியலை கணக்கிட ரிகர்சிவ் பங்க்ஷன்னான fact பங்ஷன் உதவும் அது a ஒன்றாகும் வரை செயல்படுத்தப்படும் எனவே fact இரண்டு பரமீட்டர்ஸ்களை எடுக்கும் என்பதை நினைவில் கொள்க ஒன்று int a மற்றொன்று ஒரு பாய்ண்ட்டர் int b ஸ்டாக் எவ்வாறு நிர்வகிக்கப்படுகிறது என்பதைப் புரிந்து கொள்ள இரண்டு ரெஜிஸ்ட்டர்களைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று ஸ்டேக் பாய்ண்ட்டர் ரெஜிஸ்ட்டர் இது ESP எனக் குறிக்கப்படுகிறது மற்றொன்று ஃபிரேம் பாய்ண்ட்டர் ரெஜிஸ்ட்டர் இது EBP எனக் குறிப்பிடப்படும் இப்போது இந்த குறிப்பிட்ட வரைபடத்தால் இந்த ஸ்டாக் கை பிரதிநிதித்துவப் படுத்தியுள்ளோம் இங்கு ஒரு ஃபிரேம் பாய்ண்ட்டர் உள்ளது ஸ்டாக் கில் உள்ள ஒரு இடத்தை சுட்டிக்காட்டுகிறது பிறகு ஒரு ஸ்டேக் பாய்ண்ட்டர் உள்ளது ஸ்டாக் கில் கீழ்நோக்கி சுட்டிக்காட்டுகிறது ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்டாக் கில் எதையாவது புஷ் செய்யும் போது பாய்ண்ட்டர் அட்ரஸ் குறைந்து கொண்டே இருக்கும் நாம் ஸ்டாக் கிலிருந்து பாப் செய்யும்போது ஸ்டேக் பாய்ண்ட்டர் அட்ரஸ் மீண்டும் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் எனவே ஆக்ட்டிவ் ஃபிரேம் எனப்படும் ஒன்றை வரையறுக்கிறோம் இது பேஸ் பாய்ண்ட்டர்க்கும் ஸ்டாக் பாய்ண்ட்டர்க்கும் இடையே உள்ள பகுதியைக் உள்ளடக்கியது main பங்ஷன் செயல்படுத்தப்படும்போது ப்ரோக்ராம் கவுண்டர் இந்த இருப்பிடத்தை சுட்டிக்காட்டுகிறது என்று அனுமானிக்கலாம் இப்போது main பங்ஷன் இயங்கும் போது மற்றும் ப்ரோக்ராம் கவுண்டர் இந்த இன்ஸ்ட்ருக்ஷனை சுட்டிக்காட்டும்போது இந்த விஷயத்தை ஆக்ட்டிவ் ஃபிரேம் எனப்படும் ஒன்றை வைத்திருக்கிறோம் எனவே இதை ஒரு மெயின் ஸ்டேக் ஃபிரேம் என்று அழைக்கிறோம் இது ஆக்ட்டிவ் ஃபிரேம் ஏனெனில் இது பேஸ் பாய்ண்ட்டர் மற்றும் ஸ்டாக் பாய்ண்ட்டர்க்கு இடையில் உள்ளது எனவே இந்த பகுதி ஆக்ட்டிவ் ஃபிரேமாகும் இப்போது இந்த பகுதியில் main செயல்பாட்டிள்ள அனைத்து லோக்கல் வெரியபிள்ஸ்சும் இங்கே உள்ளனர் அதாவது லோக்கல் வெரியபிள்ஸ் N மற்றும் M ஆகியவை இந்த பகுதியில் உள்ள பகுதிக்கு மெமரி ரிஜியனாகமாற்றப்பட்டுள்ளன fact பங்ஷன் செயல்படுத்தப்படும்போது என்ன நடக்கிறது என்று இப்போது பார்ப்போம் main செய்ய வேண்டிய முதல் விஷயம் N மற்றும் M பராமீட்டர்ஸ் ஸ்டாக்கில் தள்ளுவதாகும் பின்னர் அது fact பங்க்ஷனை அழைக்கும் கால் இன்ஸ்ட்ருக்ஷன் தானாகவே ரிட்டர்ன் அட்ரெஸ்ஸை ஸ்டாக்கில் தள்ளும் எனவே ரிட்டர்ன் அட்ரெஸ்ஸை fact பங்க்ஷனைத் தொடர்ந்து வரும் இன்ஸ்ட்ருக்ஷனாக இருக்கும் மேலும் இது fact க்குப் பிறகு விரைவில் செயல்படுத்தப்பட வேண்டிய இன்ஸ்ட்ருக்ஷன்களைக் குறிக்கும் எனவே fact பங்க்ஷன்கான காலுக்குப் பிறகு உங்களிடம் ஒரு ஃபிரேம் இருக்கும் இது போன்ற ஒரு ஆக்ட்டிவ் ஃபிரேம் main செயல்பாட்டில் N மற்றும் M ஐ உள்ளடக்கிய main லோக்கல் வெரியபிள்ஸ் உள்ளன அது fact பங்க்ஷனின் பராமீட்டர்களை வைத்திருக்கும் மீண்டும் N மற்றும் M இன் நகலாக இருக்கும் பின்னர் நம்மிடம் ரிட்டர்ன் அட்ரெஸ் இருக்கும் அடுத்த விஷயம் என்னவென்றால் fact பங்ஷன் இயக்கத் தொடங்குகிறது எனவே முதலில் ஃபிரேம் பாய்ண்ட்டரை நகலெடுப்பதாகும் இது முன்னர் இந்த இடத்தை சுட்டிக்காட்டுகிறது எனவே இந்த ஃபிரேம் பாய்ண்ட்டர் ஸ்டேக்கில் நகலெடுக்கப்பட்டு பின்னர் ஃபிரேம் பாய்ண்ட்டர் இந்த இருப்பிடத்திற்கு நகர்த்தப்பட்டது எனவே இப்போது நாம் பார்த்தது என்னவென்றால் ஒரு புதிய ஃபிரேம் கிடைத்துள்ளது இது இப்போது ஆக்ட்டிவ் ஃபிரேம் மாகும் மேலும் இது fact பங்க்ஷனிற்கான ஸ்டேக் ஃபிரேம் என்று அழைக்கிறோம் பங்க்ஷனிற்கான லோக்கல் வெரியபிள்ஸ் பின்னர் ஸ்டேக் மற்றும் அதன் பிட் ஆகியவற்றில் உள்ளன இந்த லோக்கல் வெரியபிள்ஸ் பேஸ் பாய்ண்ட்டர் மற்றும் ஸ்டாக் பாய்ண்ட்டர்க்கு இடையில் உள்ளன எனவே fact பங்ஷன் செயல்படும் போது அது மீண்டும் மீண்டும் fact பங்க்ஷனைத் தூண்டும் எனவே மிகவும் ஒத்த வழியில் முன்பு இதை பற்றி பார்த்தோம் fact பங்ஷன் மீண்டும் ரிட்டர்ன் அட்ரெஸ்க்கு பராமீட்டர்களை பயன்படுத்தப்படும்போது முந்தைய EBP ஸ்டாக் கில் தள்ளப்படும் அதேபோல் இந்த fact லோக்கல் வெரியபிள்ஸ் க்கும் இடம் உள்ளது எனவே ஸ்டாக்கிலிருந்து முதல் ரிட்டர்னில் முந்தைய ஃபிரேம் சுட்டிக்காட்டும் முந்தைய பேஸ் பாய்ண்ட்டர்க்கு ஏற்றப்படும் எனவே புதிய fact ஃபிரேமைப் பெறுவோம் இதன் மூலம் Elf லோடர் மற்றும் எக்சிகியூட்டபிள் போர்மட்களின் ஒரு சிறிய அறிமுகத்தை வழங்கியுள்ளோம் பின்னர் இந்த ப்ரோசஸ்கள் எவ்வாறு இயக்குகின்றன மற்றும் எப்படி இந்த Elf எக்சிகியூட்டபிள்களை லோட் செய்து எப்படி வெர்ச்சுவல் அட்ரஸை உருவாக்குகின்றன என்பதையும் பார்த்தோம் இறுதியாக நிரலில் ஸ்டாக் எவ்வாறு இயங்குகிறது என்பதையும் பார்த்தோம் எனவே நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் கமாண்ட் லைன் ஆர்குமென்ட்ஸை பற்றியது எனவே main பங்ஷன் இரண்டு பராமீட்டர்களை எடுக்கும் என்பதை நாம் அறிவோம் ஒன்று argc மற்றொன்று argv எனவே நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த ஆர்குமென்ட்கள் எவ்வாறு கமாண்ட் லைனிலிருந்து அனுப்பப்படுகின்றன அதாவது உங்கள் ஷெல்லிலிருந்து எவ்வாறு உங்கள் ப்ரோக்ராமுக்கு அனுப்பப்படுகின்றன